இப்போது நாம் சில வி ஐ வடிவமைப்பு பாணிகளைப் பற்றி விவாதிப்போம் அவை பல்வேறு இயல் வடிவமைப்பு நுட்பங்கள் மற்றும் வழிமுறைகளை புரிந்துகொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை பற்றி பின்வரும் தொகுதிகளில் விவாதிப்போம் எனவே வி ஐ வடிவமைப்பு பாணிகளின் முதல் பகுதியில் வடிவமைப்பு பாணிகள் மற்றும் அவை வடிவமைப்பு சிக்கல்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதைப் பற்றி பேசுவோம் ஐ வடிவமைப்பு பற்றி முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம் அரைக்கடத்தி தொழில்நுட்பங்களின் முன்னேற்றங்களுடன் இன்று நாம் மிகப் பெரிய எண்ணிக்கையிலான சாதனங்களைக் கையாள வேண்டியிருக்கிறது அவை ஒரு சாதனத்தில் ஒரு பில்லியன் டிரான்சிஸ்டர்கள் வரை மற்றும் அதற்கு அப்பால் செல்லக்கூடியவை இரண்டாவதாக அதிக செயல்திறன் மற்றும் குறைந்த சக்தியைக் கோரும் பல பயன்பாடுகள் உள்ளன ஏனென்றால் இன்று பல பயன்பாடுகள் பேட்டரியில் இயங்குகின்றன அவை மொபைல் ஆகும் மொபைல் போன்கள் போன்ற கையடக்க சாதனங்கள் ஆகும் எனவே செயல்திறன் மற்றும் மின் நுகர்வு இரண்டும் மிக முக்கியமான தேவைகளைக் கொண்டுள்ளன நிச்சயமாக சந்தை போட்டி அதிகமாக இருக்கும் எனவே இன்று எந்தவொரு உற்பத்தியாளரும் வடிவமைப்புகளை உருவாக்குவதிலும் மேம்படுத்துவதிலும் அதிக நேரம் செலவிட முயற்சிக்க முடியாது ஆக இது செலவில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே முந்தைய நாட்களுக்கு மாறாக ஒரு விவரக்குறிப்பிலிருந்து தொடங்கி சிப்பின் இறுதி ஃபேபிரிகேஷன் வரை நாம் ஒரு கை முறையை பின்பற்றியிருக்கலாம் இன்றைய மாற்றங்களினால் அமைப்புகளின் சுத்த அளவு மற்றும் செயல்முறைகளின் சிக்கலான தன்மை காரணமாக இந்த ஆட்டோமேஷன் கட்டாயமாகும் எனவே இது நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதனால்தான் வி ஐ வடிவமைப்பு ஓட்டத்தை இயல் வடிவமைப்பு போன்ற விஷயங்களைப் பார்க்கிறோம் ஐ வடிவமைப்பு சுழற்சியின் மற்றொரு பார்வை எனவே இங்கே சில முறைகளை சற்று வித்தியாசமாகக் குறிப்பிட்டுள்ளோம் எனவேநாம் அமைப்பின் விவரக்குறிப்புகள் உடன் தொடங்குவோம் மற்றும் செயல்பாட்டு வடிவமைப்பில் செல்கிறோம் இது பரிமாற்ற நிலை வடிவமைப்பைப் பதிவு செய்வதற்கு ஒத்த ஒன்று பதிவேடுகள் ALU மல்டிபிளெக்சர்கள் போன்ற வடிவமைப்புகளைக் கொண்டுள்ளன எனவே இது வடிவமைப்பின் மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளது பின்னர் அந்த வடிவமைப்பை லாஜிக் லெவல் டிசைனில் செம்மைப்படுத்தலாம் அங்கு எங்கள் நெட்லிஸ்டில் உள்ள கேட்ஸ் மற்றும் ஃபிளிப் ஃப்ளாப்புகளைப் பற்றி பார்க்கிறோம் எனவே அந்த ஆர்டிஎல் நிலை கூறுகள் கேட் லெவல் நெட்லிஸ்ட்ஆக பிரிக்கப்படுகின்றன ஒரு மல்டிபிளெக்சர் கேட்களைப் பயன்படுத்தி உணரப்படுகிறது கேட்ஸைப் பயன்படுத்தி ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்உணரப்படுகிறது எனவே அடுத்த கட்டத்தில் எங்களிடம் சுற்று வடிவமைப்பு உள்ளது சுற்று வடிவமைப்பு என்றால் இது டிரான்சிஸ்டர் நிலை வடிவமைப்பு இப்போது ஒவ்வொரு கேட் அல்லது ஃபிளிப் ஃப்ளாப்பும் இந்த மட்டத்தில் பொதுவாக சீமாஸ் டிரான்சிஸ்டர்களை பயன்படுத்துகின்றன எனவே இப்போது நம்மிடம் மிக அதிக எண்ணிக்கையிலான என்எம்ஓஎஸ் மற்றும் பிஎம்ஓஎஸ் டிரான்சிஸ்டர்கள் உள்ளன மற்றும் அவற்றின் தொடர்புகள் அவை ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ள விதம் டிரான்சிஸ்டர்களின் நெட்லிஸ்ட் ஆகும் இப்போது இந்த டிரான்சிஸ்டர்களின் நெட்லிஸ்ட்டை பெற்றவுடன் நாம் ஒன்றிணைத்த அடுத்த ஒற்றை மேக்ரோ படி என்பது இயல் வடிவமைப்பு இந்த இயல் வடிவமைப்பு இந்த பாடத்திட்டத்தின் முக்கிய விவாதமாகும் எனவே இந்த இயல் வடிவமைப்பு பல வேறுபட்ட படிகளைக் கொண்டிருக்கும் இது ஒரு நெட்லிஸ்ட்டை உள்ளீடாக எடுக்கும் மேலும் நாம் பல இடைநிலை படிகள் வழியாக சென்று இறுதி பதிப்பை உருவாக்குவோம் இது புனையலுக்கு தயாராக உள்ளது உங்கள் கணினி அல்லது உங்கள் வடிவமைப்பின் இறுதி விவரக்குறிப்பு இப்போது இறுதி புனைகதைக்கான புனையமைப்பு வசதிக்கு நேரடியாக அனுப்பப்படலாம் எனவே இயல் வடிவமைப்பின் நோக்கம் என்று அழைக்கப்படுவது இங்கு காட்டிய மேக்ரோ மற்றும் புனையமைப்பு செல்வதற்கு முன் இந்த சில சிக்கல்களைக் கவனிக்க வேண்டும் ஏனெனில் புனையமைப்பு என்பது ஒரு விலையுயர்ந்த செயலாகும் எனவே அங்கே ஏதேனும் தவறு நடந்தால் நீங்கள் நிறைய விலை கொடுக்க வேண்டும் உங்கள் சிப்புகள் புனையப்பட்ட பிறகு நீங்கள் அவற்றை டையில் தொகுக்க வேண்டும் நீங்கள் அவற்றை சரியாக சோதிக்க வேண்டும் மற்றும் ஏதாவது சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அவற்றை பிழைத்திருத்த வேண்டும் இந்த சுற்றுகள் அல்லது சிப்புகள் ஏன் சரியாக வேலை செய்யவில்லை எனவே வடிவமைப்பில் ஏதேனும் தவறு அல்லது பிழை இருந்ததா புனையலின் போது ஏதேனும் பிழை இருந்ததா என்று பார்ப்போம் எனவே அங்குள்ள தோல்விகளின் காரணத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும் எனவே இது வி ஐ வடிவமைப்பு சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது இப்போது இயல் வடிவமைப்பின் இந்த மேக்ரோக்கு மீண்டும் வருகிறோம் இந்த பாடத்தின் ஒரு பகுதியாக நாம் விவாதிக்க வேண்டிய தலைப்புகள் என்ன என்பதை விரிவாகப் பார்ப்போம் எனவே இயல் வடிவமைப்பை மீண்டும் பார்ப்போம் இது ஒரு வரிசை அல்லது படிகளின் தொகுப்பாகும் இது ஒரு சுற்று நெட்லிஸ்ட்டை இறுதி தளவமைப்பாக மாற்றுகிறது இது செவ்வகங்களின் தொகுப்பாகும் சில நேரங்களில் இவை வடிவியல் விளக்கங்கள் என குறிப்பிடப்படுகின்றன எனவே இந்த வடிவியல் விளக்கத்தை சிப்புகள் தயாரிக்க நேரடியாக புனையமைப்பு வசதிக்கு அனுப்பலாம் பொதுவாக இந்த வடிவியல் விளக்கம் GDS2 போன்ற நிலையான கோப்பின் வடிவத்தில் உருவாக்கப்படுகிறது நாம் பின்னர் இந்த விஷயங்களைப் பற்றி பேசுவோம் எனவே இந்த கோப்புகள் எவ்வாறு தோற்றமளிக்கின்றன மற்றும் அவற்றில் என்ன இருக்கிறது என்பதாகும் இயல் வடிவமைப்பு சுழற்சியில் அடுத்த சில பாடநெறி தொகுதிகளில் இந்த பாடத்தின் ஒரு பகுதியாக பகிர்வு தரைத் திட்டமிடல் பிளேஸ்மெண்ட் ரூட்டிங் போன்ற சிக்கல்களைப் பற்றி விவாதிப்போம் எனவே தொகுதிகள் அல்லது சுற்றுகள் முனைகளுக்கிடையேயான தொடர்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது மற்றும் நாம் உருவாக்கிய சுற்றுகள் அல்லது நெட்லிஸ்ட்க்கு நிலையான நேர பகுப்பாய்வு மிகவும் முக்கியமானது எனவே இது எங்கள் நேரத் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா என்பதை ஆராய வேண்டும் ஒரு கிகா ஹெர்ட்ஸ் கடிகாரத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு வடிவமைப்பை நாம் உருவாக்குவதாக வைத்துக்கொள்வோம் மேலும் சர்க்யூட்ஸ் நெட்லிஸ்ட்டை வடிவமைத்த பிறகு 800 மெகா ஹெர்ட்ஸ் வரை மட்டுமே செல்ல முடியும் எனவே சில ட்யூனிங் இருக்க வேண்டும் வடிவமைப்பில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் இதனால் கடிகார அதிர்வெண்ணை மேலும் அதிகரிக்க முடியும் எனவே நிலையான நேர பகுப்பாய்வு என்பது முக்கியமான பகுதிகளை அடையாளம் காணவும் நேர தாமதங்களை அடையாளம் காணவும் மற்றும் பிற விஷயங்களை புத்திசாலித்தனமாகவும் எடுக்க உதவும் நிச்சயமாக சிக்னல் ஒருமைப்பாடு மற்றும் க்ரோஸ்டாக் ஆகியவை வி ஐ வடிவமைப்பில் மிக முக்கியமான பிரச்சினையாகும் ஏனெனில் அம்சங்களின் சரியான அளவாகவும் மிகவும் குறுகியதாகவும் நெருக்கமாகவும் உள்ளன எனவே ஒரு லைனில் சில சமிக்ஞை மாற்றங்கள் நிகழும்போது அதற்கு மிக நெருக்கமாக இயங்கும் ஒரு லைன் இருந்தால் மற்ற லைனில்சில இணைப்பு இருக்கும் எனவே சில க்ரோஸ்டாக் சிக்கல்கள் வரலாம் எனவே சிக்னல் ஒருமைப்பாடு க்ரோஸ்டாக் மாடலிங் மற்றும் சிப் புனையப்படும்போது நாம் உருவாக்கிய இறுதி தளவமைப்பு இவற்றால் மோசமாக பாதிக்கப்படாது என்பதை உறுதிப்படுத்த இவை மிக முக்கியமானவை எனவே சமிக்ஞை ஒருமைப்பாடு மற்றும் க்ரோஸ்டாக் பகுப்பாய்வு ஆகியவை நாம் விவாதிக்கும் ஒரு விஷயமாகும் இறுதியாக உள்நுழைவதற்கு முன் அமைப்பை சரிபார்க்க என் ரீதியாக பல்வேறு OS பயன்படுத்தப்படுகிறது சைனாப் என்பதன் அர்த்தம் செய்த அனைத்தும் சரியானது என்பதாகும் இப்போது புனைகதைக்கான விஷயத்தை தருகிறோம் இது சைனாப் ஆகும் எனவே சைன் ஆப் மிக முக்கியமான விஷயம் ஏனென்றால் சைன் ஆப்ற்கு பிறகு ஏதேனும் தவறு நடந்தால் அது மிகப் பெரிய செலவாகும் ஏனெனில் புனைகதை என்பது மிகவும் விலையுயர்ந்த விஷயம் நீங்கள் புனையலைச் செய்தால் பின்னர் தளவமைப்பை வடிவமைப்பதில் ஏதேனும் தவறு இருப்பதைக் கண்டறிந்தால் உங்கள் பணத்தை வீணடிப்பதை தடுப்பதாகும் எனவே இப்போது சில வடிவமைப்பு பாணிகளைப் பற்றி பேச வேண்டும் எனவே வடிவமைப்பு பாணிகள் வி ஐ சிப்பை உருவாக்கக்கூடிய பல்வேறு பரந்த வழிகள் ஆகும் இந்த மாறுபட்ட வடிவமைப்பு பாணிகளை தனித்தனியாக பார்ப்போம் இதன் மூலம் இந்த அணுகுமுறைகளின் சிறப்புகள் மற்றும் குறைபாடுகள் குறித்து உங்களுக்கு ஒரு யோசனை இருக்க முடியும் ஒரு அணுகுமுறையை மற்றொன்றுக்கு பதில் எப்போது ஏன் பயன்படுத்த வேண்டும் எனவே வேறுபாடுகளைப் பார்ப்போம் எனவே ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பு பாணியைத் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு பல சிக்கல்களைப் பொறுத்ததுநிச்சயமாக வன்பொருள்செலவு ஆகும் FPGA புலம் நிரல்படுத்தக்கூடிய கேட் வரிசையை மலிவானதாகும் ஆனால் இந்த சுற்று தாமதங்கள் மிக நீளமானவை எனவே வன்பொருள் செலவு சுற்று தாமதம் மற்றும் உங்கள் வடிவமைப்பை உருவாக்கி வன்பொருளுக்கு வரைபடமாக்குவதற்கு தேவையான மொத்த நேரம் இவை அனைத்தும் முக்கியமானவை சில பயன்பாடுகள் அல்லது சில காட்சிகள் உள்ளன அங்கு நேரத்தைக் குறைக்க வேண்டும் ஆனால் நீங்கள் நிச்சயமாக மற்ற இரண்டில் சமரசம் செய்யலாம் தாமதம் மிகவும் முக்கியமான சில பயன்பாடுகளில் உள்ளன நாம் தாமதத்தை குறைக்க விரும்புகிறோம் ஆனால் நமது வடிவமைப்பிற்கு இன்னும் சிறிது நேரம் கொடுக்கலாம் எனவே இது அடிப்படையில் வடிவமைப்பு அளவுருக்களில் ஒரு பரிமாற்றமாகும் அவை பெரும்பாலும் முரண்படுகின்றன எனவே அனுபவ வடிவமைப்பாளர்கள் இந்த அளவுருக்களுக்கு இடையில் சரியான பரிமாற்றத்தை செய்ய முடியும் இப்போது அடுத்த சில ஸ்லைடுகளில் பீல்ட் புரோகிராம் செய்யக்கூடிய கேட் வரிசைகளுக்குப் பின்னால் உள்ள அடிப்படை கருத்து அல்லது யோசனையைப் பார்ப்போம் பீல்ட் புரோகிராம் செய்யக்கூடிய கேட் வரிசை என்பது பீல்ட் ப்ரோக்ராமபல் வழிமுறையைக் குறிக்கிறது சாதனம் புலத்தில் நிரல்படுத்தக்கூடியது என்பதாகும் இப்போது ஒரு வடிவமைப்பாளராக எனது துறை மற்றும் புலம் எனது ஆய்வகமாகும் எனவே ஒரு பீல்ட் புரோகிராம் செய்யக்கூடிய கேட் வரிசை அல்லது சுருக்கமாக ஒரு FPGA என அழைக்கப்படுகிறது இதை ஆய்வகத்தில் நிரல் செய்ய முடியும் சிப் அங்கு புனையப்படுவதற்கு சில விலையுயர்ந்த புனையமைப்பு வசதிகளை செய்ய வேண்டியதில்லை ஆனால் சுய FPGA கூறுகளின் சிப் ஒன்றை வாங்கலாம் அதை ஆய்வகத்திற்கு கொண்டு வரலாம் தேவையான நிரலாக்கத்தை செய்ய முடியும் மேலும் அந்த FPGA சிப்பில் விரும்பிய சுற்று கிடைக்கும் FPGA அடிப்படையில் இவ்வாறு செயல்படுகிறது எனவே இது நிரல் திறனை எவ்வாறு அடைகிறது மிகவும் விரிவாகப் போக வேண்டாம் ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தின் நோக்கத்திலிருந்து இது சற்று வெளியே உள்ளது ஆனால் முக்கிய புள்ளிகள் அல்லது அம்சங்களைப் பற்றி பேசுவோம் எனவே ஒரு FPGA ஆனது தர்க்க கலங்களின் வரிசையைக் கொண்டுள்ளது இந்த வரிசை என்பது ஏராளமான ஆயிரக்கணக்கான தர்க்க கலங்கள் இருக்கக்கூடும் என்பதாகும் அவை ரூட்டிங் அல்லது ஒன்றோடொன்று இணைப்பு சேனல்கள் வழியாக இணைக்கப்படுகின்றன அவை நிரல்படுத்தக்கூடியவை அதாவது இந்த தர்க்க செல்கள் இணைக்கப்பட்டுள்ள விதம் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றலாம் எனவே லாஜிக் செல்கள் உள்ளன உங்கள் சில வாயில்கள் அல்லது வடிவமைப்பை லாஜிக் கலங்களில் வரைபடமாக்கலாம் பின்னர் இவை அனைத்தும் நிரல்படுத்தக்கூடியவை என உங்கள் விருப்பப்படி அவற்றை ஒன்றோடொன்று இணைக்க முடியும் எனவே FPGA இல் வெவ்வேறு வகையான செல்கள் உள்ளன இந்த சமிக்ஞைகளை ஊசிகளுக்கு எடுத்துச் செல்ல உங்களை அனுமதிக்கும் சிறப்பு உள்ளீட்டு வெளியீட்டு செல்கள் உள்ளன சில உள்ளீடாக இருக்கும் சில வெவ்வேறு தேவைகளுடன் வெளியீடாக இருக்கும் சில திசையில் மட்டுமே உள்ளீடாக இருக்கும் மற்றும் சில முத்தரப்பு கட்டுப்பாட்டு ஸ்ட்ரோப்கள் ஆக உள்ளன எனவே நீங்கள் இந்த சிறப்பு IO செல்களை வைத்திருக்க முடியும் மேலும் நீங்கள் தர்க்க செல்களை வைத்திருக்க முடியும் எனவே இந்த தர்க்க செல்கள் பொதுவாக பார்வை அட்டவணைகள் அல்லது LUT கள் எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகின்றன என்பதை பின்னர் பார்ப்போம் இது ரூட்டிங் சேனல்களாகும் அவை நிரல்படுத்தக்கூடியவை என்றும் அவை நிலையான ரேம் பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றன அல்லது எதிர்ப்பு உருகி கூறுகளைப் பயன்படுத்துகின்றன இவை இரண்டும் வெவ்வேறு தொழில்நுட்பங்கள் சில FPGA வடிவமைப்பாளர்கள் வித்தியாசமாகப் பயன்படுத்துகின்றனர் Xilinx Altera Actel போன்ற FPGA சிப்புகள் பல விற்பனையாளர்களிடமிருந்து கிடைக்கின்றன அவை FPGA சிப்புகள் உற்பத்தி செய்கின்றன இந்த தயாரிப்புகள் திறனில் பரவலாக வேறுபடுகின்றன பரவலாகச் சொல்லும்போது முதல் முறையாக பயன்படுத்த அல்லது ஆரம்ப பயன்பாட்டிற்கான தயாரிப்புகள் உள்ளன என்று அர்த்தம் அவை மிகவும் மலிவான பயிற்சி நோக்கங்களுக்காக வகுப்புகளில் உள்ள ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படலாம் சில ஆயிரம் ரூபாய் செலவுகள் இருக்கலாம் ஆனால் ஜிகா ஹெர்ட்ஸின் வரிசையின் கடிகார அதிர்வெண்களில் இயங்கக்கூடிய மிக அதிநவீன FPGA சிப்புகள் உள்ளன அவை மிக உயர்ந்த செயல்திறனை வழங்க முடியும் மேலும் அவை உண்மையில் வெட்டு விளிம்பில் உள்ள பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தப்படலாம் அங்கு சிலவற்றை நாம் சொல்லலாம் இல்லையெனில் சில சிப்பைப் பயன்படுத்தியிருப்பீர்கள் இது ASIC கள் எனப்படும் குறிப்பிட்ட பயன்பாட்டு முறையைப் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது அதாவது தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளைஒரு உதாரணம் சொல்ல முடியும் எனவே ஒரு உதாரணம் தருகிறேன் ஈராக் உடனான போர் கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட இந்த மோசடி ஏவுகணைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் எனவே இந்த ஸ்கட் ஏவுகணைகள் கட்டுப்பாட்டு அமைப்பின் ஒரு பகுதியாக சில FPGA இன் வழிமுறைகளைக் கொண்டுள்ளன எனவே அந்த FPGA கள் என்ன செய்கின்றன அவற்றின் நிரல் திறன் காரணமாக ஏவுகணைகள் சுற்றுச்சூழலைப் பொறுத்து இலக்கின் இருப்பிடத்தைப் பொறுத்து இலக்குகளையும் நகர்த்தலாம் எனவே அது அதன் திட்டத்தை உள்நாட்டில் மாற்றலாம் FPGA உள்ளமைவை மாறும் வகையில் மாற்றக்கூடிய ஒரு பொறிமுறையை அது கொண்டிருக்க முடியும் இதனால் இந்த ஸ்கட் இலக்கை மிகத் துல்லியமாக தாக்கும் எனவே இது ஒரு பயன்பாடாகும் இது FPGA இன் நிகழ்நேர சூழ்நிலையில் மிகவும் கடுமையான நேரக் கட்டுப்பாடுகளுடன் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த FPGA சிப்புகள் அனைத்தும் சரியானவை ஆனால் FPGA மேம்பாட்டு பலகைகள் பல நிறுவனங்கள் மற்றும் விற்பனையாளர்களிடமிருந்தும் கிடைக்கின்றன அதோடு கணக்கிடப்பட்ட வடிவமைப்பு கருவி உள்ளது அதில் முழுமையான தொகுப்பு மற்றும் தளவமைப்பு மற்றும் ரூட்டிங் கருவிகள் உள்ளன இதனால் உங்கள் விவரக்குறிப்பை வி எல் அல்லது வெரிலாக் கொண்டு எழுதலாம் அதிலிருந்து உங்கள் வடிவமைப்பை நேரடியாக உங்கள் FPGA போர்டு அல்லது FPGA சிப்புடன் வரைபடமாக்கலாம் மேலும் உங்கள் வடிவமைப்பை வன்பொருளில் தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் இது மிகவும் எளிதான பணியாகும் மேலும் இந்த முழு விஷயமும் சில நிமிடங்கள் அல்லது அதிகபட்சம் ஒரு மணிநேரம் ஆகலாம் எனவே அது நேரத்தை எடுத்துக்கொள்வதில்லை எனவே இது ஆய்வகத்தில் மிக விரைவான முன்மாதிரிகளை அனுமதிக்கிறது எனவே பல பயன்பாடுகள் உள்ளன அங்கு மீள்வரு நேரம் மிகவும் முக்கியமானது எஃப் ஏ உங்களுக்கு அந்த வகையில் ஒரு பெரிய நன்மையைத் தருகிறது இப்போது FPGA இன் குடும்பங்களில் ஒன்றை மிக விரைவாகப் பார்ப்போம் இது நிச்சயமாக புதியதல்ல ஆனால் FPGA சிகளின் சில முக்கிய அம்சங்களை விளக்கும் பொருட்டு அதை ஒரு பிரதிநிதியாக எடுத்துக்கொள்வோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மத்திய தொகுதியில் FPGA இது போல இருப்பதால் எல்லைகளில் IO தொகுதிகள் உள்ளன ஏனென்றால் உள்ளீட்டு வெளியீட்டு பின்களும் எல்லைகளில் இருக்கும் மேலும் ஒவ்வொரு முள் உடன் ஒரு உள்ளீட்டு வெளியீட்டுத் தொகுதி உள்ளது மேலும் இந்த உள்ளீட்டு வெளியீட்டுத் தொகுதி அந்த குறிப்பிட்ட சமிக்ஞை உள்ளீடு அல்லது வெளியீட்டின் முள் தேவைக்கேற்ப திட்டமிடப்படலாம் இதேபோல் சில லாஜிக் செல்கள் பொதுவாக வரிசை பாணியில் ஏற்பாடு செய்யப்படுவதால் இவை கட்டமைக்கக்கூடிய லாஜிக் தொகுதிகள் என்று அழைக்கப்படுகின்றன இவை லாஜிக் தொகுதிகள் ஆக திட்டமிடப்படலாம் செயல்பாட்டின் அடிப்படையில் மாற்றியமைக்கப்படலாம் நிச்சயமாக இந்த லாஜிக் தொகுதிகளுக்கு இடையிலான தொடர்பு நிரல்படுத்தக்கூடியது எனவே நிரல்படுத்தக்கூடிய ஒன்றோடொன்று இணைக்கிறீர்கள் FPGA இந்த CLB கள் IO தொகுதிகள் மற்றும் நிரல்படுத்தக்கூடிய ஒன்றோடொன்று ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் என்று கொள்வோம் எனவே வெளிப்புறமாக இந்த சி பியை நிரல் செய்ய முடியும் அவற்றின் தொடர்புகளை மற்றும் IO தொகுதிகளை நிரல் செய்ய முடியும் எனவே தொழில்நுட்ப மேப்பிங் என்று அழைக்கப்படும் ஒரு செயல்முறையின் மூலம் எந்தவொரு வடிவமைப்பையும் வழங்கினால் உங்கள் வடிவமைப்பின் சில பகுதிகளை நீங்கள் CLBக்கு வரைபடமாக்கி அவற்றை சரியான முறையில் ஒன்றோடொன்று இணைக்க முடியும் இதனால் உங்கள் வடிவமைப்பு நோக்கம் எதுவாக இருந்தாலும் FPGA இல் வன்பொருள் அபராதம் செயல்படுத்தப்படும் இந்த CLB ஐ மிக விரைவாக பார்ப்போம் இந்த CLBயைப் பார்க்கவும் உள்ளே நிறைய தொகுதிகள் இருப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் விரிவாகச் செல்லாமல் உங்களுக்குச் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இரண்டு மிக முக்கியமான தொகுதிகள் இங்கே உள்ளன இவை 4 உள்ளீட்டு தர்க்க செயல்பாடுகளை செயல்படுத்தும் இரண்டு தொகுதிகள் எனவே இவை விரைவில் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதை காணலாம் எனவே இந்த இரண்டு தொகுதிகள் இரண்டு 4 மாறி தர்க்க செயல்பாடுகளை செயல்படுத்த முடியும் மற்றும் வெளியீடுகள் இந்த 2 வெளியீட்டு வரிகளில் x மற்றும் y இல் பாதைகள் உள்ளன கூடுதலாக இரண்டு ஃபிளிப் ஃப்ளாப்புகள்உள்ளன அவற்றைப் பயன்படுத்தி நீங்கள் சி பியை சேமிப்பக கலமாகவும் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் சில தர்க்கங்களை கணக்கிடலாம் நீங்கள் அதை ஒரு 2 பிட் மெமரியாகவும் பயன்படுத்தலாம் அல்லது சில சிறிய வரையறுக்கப்பட்ட செட் மெஷினாகவும் பயன்படுத்தலாம் அங்கு சில லாஜிக் செயல்பாடுகளும் சில ஃபிளிப் ஃப்ளாப்புகளும் உள்ளன மேலும் அவை உள்ளே நீங்கள் காணும் பிற மல்டிபிளெக்சர்கள் மற்றும் பிற தொகுதிகள் நிரலாக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன எனவே வெளியில் இருந்து நீங்கள் சில சமிக்ஞைகளுக்கு பதில் அளிக்கலாம் இதன் மூலம் ஒன்றோடொன்று மாற்றப்படலாம் அல்லது திட்டமிடலாம் எனவே இந்த 2 தொகுதிகளில் இரண்டு 4 உள்ளீட்டு செயல்பாடுகளை செயல்படுத்த இந்த சி பியின் அடிப்படை அம்சங்களை குறிப்பிட்டுள்ளபடி இந்த 4 உள்ளீட்டு செயல்பாடுகள் 16 by 1 ரேம் மற்றும் அட்டவணைகளைப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகின்றன எனவே இதை பிறகு பார்க்கலாம் இது 16 பிட் நினைவகத்தை செயல்படுத்தவும் பயன்படுத்தப்படலாம் 2 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் உள்ளன ஒன்று இங்கே உள்ளது இந்த ஃபிளிப் ஃப்ளாப்புகளை ஒரு பிளாக் ஃபிளிப் ஃப்ளாப் அல்லது ஒரு லாட்ச் லெவல் சென்சிடிவ் லாட்ச் என கட்டமைக்க முடியும் எனவே நீங்கள் அதை முன்னணி விளிம்பில் அல்லது கடிகாரத்தின் வீழ்ச்சி விளிம்பில் தூண்டுவதற்குப் பயன்படுத்தலாம் செட் மீட்டமைப்பு ஒத்திசைவு அல்லது ஒத்திசைவற்றதாக இருக்கலாம் எனவே இது முற்றிலும் நிரல்படுத்தக்கூடியது இப்போது அட்டவணையைப் பார்க்கலாம் எனவே முந்தைய ஸ்லைடில் குறிப்பிட்டபடி இந்த 4 பிட் லுக்அப் அட்டவணையில் ஒவ்வொன்றும் 4 உள்ளீட்டு தர்க்க செயல்பாட்டை செயல்படுத்தலாம் அல்லது 16 by 1 மெமரி ரேமாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே சி பியின் எளிமைப்படுத்தப்பட்ட வரைபடம் முந்தைய வரைபடத்தில் காட்டியபடி வேறு பல விஷயங்கள் உள்ளன ஆனால் அவை முக்கியமாக நிரலாக்கத்திற்காகப் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் அடிப்படையில் ஒரு சி பி 4 உள்ளீட்டு தேடல் அட்டவணை ஒரு பிளிப் ஃப்ளாப்பைக் கொண்டுள்ளது தேவைப்பட்டால் கடந்து செல்லலாம் ஃபிளிப் ஃப்ளாப் ஒரு கடிகாரத்தை மீட்டமைத்தால் வெளியீட்டு மல்டிபிளெக்சர்கள் ஆகும் எனவே இந்த LUT எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே அடிப்படையில் ஒரு LUT க்கு 4 உள்ளீடுகள் A B C மற்றும் D இருக்கும் மேலும் அது ஒரு வெளியீட்டைக் கொண்டிருக்கும் F என்று சொல்லலாம் ஆனால் உள் என்ன இருக்கிறது எனவே உள்ளே இது போன்ற ஒன்று உள்ளது இது ஒரு தொகுதியில் 4 முதல் 16 டிகோடராகும் எனவே இந்த டிகோடர் இந்த A B C D ஐ உள்ளீடுகளாக எடுக்கும் மேலும் 16 by 1 மெமரி யூனிட் ரேம் உள்ளது எனவே 16 செல்கள் உள்ளன எனவே முகவரி 0 1 2 முதல் 15 வரை இந்த டிகோடரில் 16 வெளியீடுகள் இருக்கும் அது கலங்களில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கும் மேலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த கலமும் வெளியீட்டாகப் பெறப்படும் இது F ஆகும் எனவே அடிப்படையில் இந்த LUT இதுபோல் செயல்படுகிறது உங்களிடம் A B C D ஐப் பொறுத்து ஒரு டிகோடர் உள்ளது மேலும் நீங்கள் நினைவக கலங்களில் ஒன்றைத் தேர்ந்தெடுப்பீர்கள் எனவே ஒவ்வொன்றும் ஒரு பிட்டிற்கு சமமாக இருக்கும் மேலும் அந்த பிட் நினைவக வெளியீட்டில் இருக்கும் அதை F ஆக கொள்ளலாம் இப்போது இந்த LUT ஒரு RAM ஆக செயல்படுத்தப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நன்மை என்னவென்றால் வெளிப்புறமாக சில பிட் வடிவத்துடன் ரேமை ஏற்றினால் நீங்கள் F செயல்பாட்டை மாற்றலாம் A B C D F f A B C D இன் சில செயல்பாடுகளை செயல்படுத்த விரும்பினால் என்ன செய்வது எனவே உண்மை அட்டவணையை வரையலாம் எனவே A B C மற்றும் D இன் சாத்தியமான 16 சேர்க்கைகளுக்கு எதிர்பார்த்த F என்ன என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் எதிர்பார்க்கும் F 0 0 0 0 0 வெளியீடு 0 ஆக இருக்க வேண்டும் 0 0 0 1 வெளியீடு 1 ஆக இருக்க வேண்டும் 2 க்கு 1 ஆக இருக்க வேண்டும் 3 க்கு இது 0 ஆக இருக்க வேண்டும் இது 1 என்று சொல்லலாம் 0 மற்றும் பல எனவே உண்மை அட்டவணையில் வெளியீட்டு நெடுவரிசை எதுவாக இருந்தாலும் இந்த பிட் வடிவத்தை இந்த ரேமில் ஏற்றலாம் எனவே அதை செய்தவுடன் இந்த செயல்பாட்டை சரியாக செயல்படுத்தப்பட்டுள்ளது எனவே இந்த CLB அல்லது LUT இன் இந்த நிரல் திறன் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் மேலும் எல் டி ஒரு ரேம் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகிறது மற்றும் ரேமில் இந்த பிட் வடிவத்தையும் ஏற்றுவதன் மூலம் இந்த உண்மை அட்டவணையையும் செயல்படுத்த முடியும் எனவே 4 மாறிகள் வரை எந்த செயல்பாடும் ஒரு LUT உரிமையைப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படலாம் இப்போது கூடுதலாக இதை 16 ஆல் 1 ரேம் ஆகவும் பயன்படுத்தலாம் இங்கு ஒரு செயல்பாடாக பயன்படுத்தவில்லை A B C D ஐ முகவரி உள்ளீடுகளாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே இதன் மூலம் சில தரவைப் படிக்க முடியும் இதன் மூலம் சில தரவுகளையும் எழுதலாம் எனவே இதே LUT கட்டமைப்பை ஒரு ரேண்டம் அக்சஸ் மெமரிஆக 16 இடங்களுடன் ஒவ்வொன்றும் ஒரு பிட் மூலம் பயன்படுத்தலாம் சில மெமரி துணை அமைப்பு நினைவக அலகுகளைக் கொண்டிருக்க வேண்டிய பல வடிவமைப்புகள் உள்ளன என்பதைப் பாருங்கள் எனவே இந்த சிறிய LUT கள் அந்த சிறிய நினைவுகளையும் நன்றாக உருவாக்க உதவுகின்றன எனவே இங்கே கூறியது போல் 4 மாறிகள் ஏதேனும் தன்னிச்சையான செயல்பாடு வழங்கப்படும் எனவே இந்த செயல்பாட்டை LUT க்கு மேப்பிங் செய்வது மிகவும் எளிதானது இந்த செயல்பாட்டின் உண்மை அட்டவணையை உருவாக்கி உண்மை அட்டவணையின் வெளியீட்டு நெடுவரிசையை இந்த நிலையான ரேமில் ஏற்றவும் LUT உடன் தொடர்புடையது மற்றும் உங்கள் LUT இதை செயல்படுத்துகிறது வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை எனவே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் எந்த 4 மாறி செயல்பாட்டையும் உணர முடியும் LUT மேப்பிங்கிற்கான நெட்லிஸ்ட் மிகவும் சுவாரஸ்யமானது எனவே சுருக்கமாக விளக்க முயற்சிக்கிறேன் நீங்கள் பொதுவாக FPGA மற்றும் சாதாரண வாயில்களை நினைத்துப் பாருங்கள் ஒரு செயல்பாட்டை செயல்படுத்தலாம் மேலும் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி செயல்படுத்தக்கூடிய சில வகையான வாயில்கள் என்னிடம் உள்ளன எடுத்துக்காட்டாக CMOS இல் நான் NAND NOR இந்த வகையான வாயில்களை உருவாக்க முடியாது அல்லது இவை செயல்படுத்த எளிதானது அல்ல எனவே எப்போதும் எனது அசல் செயல்பாட்டு விளக்கத்தை வரைபடமாக்க முயற்சிப்பேன் இது NAND மற்றும் NOR வாயில்களை மட்டுமே கொண்ட ஒரு சுற்று ஆகும் இது செயல்முறை தொழில்நுட்ப மேப்பிங் என்று அழைக்கப்படுகிறது எனவே என்ன செய்ய முடியும் அல்லது உணர முடியும் என்பதை அறியலாம் எனவே அசல் விவரக்குறிப்பு அந்த செயல்பாட்டு தொகுதிகள் அல்லது கலங்களைப் பயன்படுத்தி வரைபடமாக்க முயலலாம் இது தொழில்நுட்ப மேப்பிங் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் FPGAக்கு தொழில்நுட்ப மேப்பிங்கின் முழு கருத்தும் வேறுபட்டது இப்போது 4 மாறிகள் கொண்ட எந்த துணை செயல்பாடுகளையும் LUT இல் வரைபடமாக்க முடியும் குறிப்பிட்ட வாயில்கள் அல்லது செயல்பாடுகளைப் பற்றி நினைக்க வேண்டாம் ஒரு AND கேட் OR கேட் NAND கேட் அல்லது NOR கேட் பற்றி யோசிக்க வேண்டாம் எந்தவொரு 4 மாறி செயல்பாட்டையும் பற்றி யோசித்து பிரித்தெடுக்க முடிந்தால் அதை ஒரு LUT இல் வரைபடமாக்க முடியும் எனவே மேப்பிங் மிகவும் எளிமையானது எனவே ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் இது பகுதி தாமத பரிமாற்றத்தையும் விளக்குகிறது கொடுக்கப்பட்ட நெட்லிஸ்ட்டை பார்க்கலாம் இந்த சிறிய செவ்வகங்கள் சில வாயில்களைக் குறிக்கலாம்என்ன வகையான வாயிலாகவும் இருக்கலாம் இது AND கேட் OR கேட் இது பிரத்தியேக வாயிலாக இருக்கலாம் எந்தவொரு சிக்கலான வகையான வாயில்களும் இருக்கலாம் இது அசல் நெட்லிஸ்ட் ஆகவே செயல்படுத்தப்படுகிறது மாற்று வழிகள் இருக்கலாம் எனவே இந்த வாயில்களை LUTஇன் FPGA க்கு மேப் செய்யும் பொழுது இந்த மூன்று வாயில்களையும் ஒரே LUTக்கு மேப் செய்யும் ஒரு வாய்ப்புள்ளது இந்த தொகுப்பில் காண்பதால் மொத்த உள்ளீடுகளின் எண்ணிக்கை 4 ஆகும் மேலும் ஒரு வெளியீடு உள்ளது எனவே அதை LUT இல் வரைபடமாக்க முடியும் இதேபோல் இதைப் பாருங்கள் 4 உள்ளீடுகள் மற்றும் 1 வெளியீடு எனவே இதை 1 LUT ஆக வரைபடமாக்க முடியும் மீதமுள்ள இந்த 2 உள்ளீடுகள் மற்றும் 1 வெளியீடு இதுவும் LUT இல் வரைபடமாக்கலாம் எனவே 2 LUT தாமதத்துடன் 3 LUT கள் தேவை ஏனெனில் இந்த 2 LUT களின் வெளியீடு இந்த LUT இன் உள்ளீடாக செல்கிறது எனவே தாமதம் 2 அலகுகளாக இருக்கும் ஆனால் இந்த மேப்பிங் சற்று வித்தியாசமானது இந்த மூன்றையும் மீண்டும் 1 LUT ஆக வரை படமாக்கப்படுகிறது இந்த 3 ஐ 1 LUT ஆக வரைபடம் ஆக்கலாம் இது 4 உள்ளீடுகள் ஒரு வெளியீடு மற்றும் இந்த 2 ஐ மூன்றாவது LUT ஆக வரைபடம் ஆக்கப்படுகிறார்கள் இது ஒரு LUT ஆக இருக்கும் எனவே வெளிப்படையாக இதை ஒப்பிடும்போது இது ஒரு நல்ல வரைபடமாக இருக்காது எனவே இங்கே நீங்கள் பார்க்க வேண்டும் எனில் 4 LUT இன் தாமதம் 3 ஆக இருக்கும் ஏனெனில் இந்த முதல் LUT வெளியீட்டை உருவாக்குகிறது இது இரண்டாவது LUT க்கு வழங்கப்படுகிறது இது மூன்றாவது LUT க்கு வழங்கப்படும் வெளியீட்டை உருவாக்குகிறது எனவே தாமதமும் அதிகம் எனவே ஒரு வரைபடத்தால் குறிப்பிடப்பட்ட நெட்லிஸ்ட்டால் கொடுக்கப்பட்ட மேப்பிங் முற்றிலும் வேறுபட்டது என்பதை நீங்கள் காண முடியும் என்பதால் இந்த வரைபடத்தை ஒவ்வொரு துணை வரைபடத்திலும் 4 உள்ளீடுகள் மற்றும் 1 வெளியீடு வரை இருக்கும் வகையில் நிச்சயமாக பகிர்வு செய்ய வேண்டும் நிச்சயமாக ஆழம் அல்லது தாமதத்தை குறைக்க வேண்டும் எனவே நவீன FPGA சிப்புகள் LUT இன் ஸ்கானின் வரிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன எனவே 5 முதல் 6 வரை இருக்கலாம் எனவே இப்போது IO தொகுதி வரைபடத்தைப் பற்றி பார்க்கலாம் எனவே IO பிளாக் வரைபடம் இதுபோல் தெரிகிறது இது உள்ளீட்டு முள் அதில் ஏராளமான சுற்றுகள் உள்ளன சில வெளியீடு இணைக்கப்பட்டுள்ளது இங்கே சில ஃபிளிப் ஃப்ளாப்புகள் உள்ளன முத்தரப்பு கட்டுப்படுத்திகள் உள்ளன உள்ளே நிறைய விஷயங்கள் நிரல்படுத்தக்கூடியவை பின்னர் FPGA ரூட்டிங் செய்வதற்கு இந்த CLB கள் உள்ளமைவு தர்க்கத் தொகுதி அவற்றுக்கு இடையில் சில ஒன்றோடொன்று இணைப்புக் கோடுகள் உள்ளன மேலும் சில சுவிட்ச் மெட்ரிக்குகள் சந்திப்புகளில் நிரல்படுத்தக்கூடியவை எனவே மீண்டும் வெளிப்புறமாக சுவிட்ச் மெட்ரிக்ஸை நிரல் செய்யலாம் இந்த நெடுவரிசைகளில் சில வரிசைகளில் இணைக்கப்படலாம் எனவே இதன் மூலம் சில சி பி பின்ஸ்சை வேறு சில சி பி பின்ஸ்உடன் இணைக்க முடியும் எனவே இது போன்ற சில தொடர்புகளை செய்ய முடியும் இந்த சுவிட்ச் மேட்ரிக்ஸ் பொதுவாக மீண்டும் ஒரு எஸ்ஆர்ஏஎம் பயன்படுத்தி ஒரு நினைவகத்தில் சில பிட்களை ஏற்றுவதன் மூலம் செயல்படுத்தப்படும் அல்லது இணைப்புகளை அணைக்க முடியும் ஆனால் அதிக மின்னோட்டத்தை அனுப்புவதன் மூலம் ஆன்டி ஃபியூஸ் எனப்படும் மற்றொரு தொழில்நுட்பம் உள்ளது ஒரு லயன்னை துண்டிக்கலாம் அல்லது ஒரு இணைப்பை இணைக்க ஒரு வரியை இணைக்க முடியும் எனவே சில FPGA ஆனது ஆன்டி ஃபியூஸ் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துகிறது எனவே FPGA வடிவமைப்பு ஓட்டத்தைப் பற்றி பேசுகையில் FPGA மேம்பாட்டு பலகைகளுடன் வழங்கப்பட்ட மென்பொருளானது திட்டவட்டமான VHDL அல்லது வெரிலாக் ஆகியவற்றைப் பயன்படுத்தி நுழைவை வடிவமைக்க அவை நம்மை அனுமதிக்கின்றனமுழு பிளேஸ்மெண்ட் மற்றும் ரூட்டிங் தானாகவே மேற்கொள்ளப்படுகிறது தானாகவே உருவாக்கப்படும் அனைத்து தொகுதிகளையும் நிரல் செய்வதற்கான பிட் ஸ்ட்ரீம் பரந்த அளவில் பதிவிறக்கம் செய்யலாம் எனவே பல FPGA அமைப்புகளுக்கான உருவகப்படுத்துதல் மற்றும் மறுசீரமைப்பின் எண்ணிக்கை ஆகியவற்றை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் இது பொதுவாக வரம்பற்றவை நீங்கள் அதை பல முறை செய்யலாம் எனவே உள்ளமைவு மற்றும் பயன்பாட்டின் எளிமை ஆகியவற்றின் அடிப்படையில் FPGA ஒரு பெரிய நன்மையை வழங்குகிறது எனவே அடுத்த சொற்பொழிவில் வேறு சில வடிவமைப்பு பாணிகளைப் பார்ப்போம்